தொடர்புக் கொள்கையின் பயன்பாடு ஐன்ஸ்டீனின் ஹார்மோனிக் ஆஸிலேட்டரின் A குணகம் மற்றும் அணு மாற்றங்களுக்கான தேர்வு விதிகள் இதில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால் இந்த ஹார்மோனிக் ஆஸிலேட்டரில் தாவல்கள் நடக்கும்போது அவை அதிகபட்சம் 1 டெல்டா n ஆல் நடைபெறுகின்றன அதை விட அதிகமாக இல்லை ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கான A குணகத்தைக் கணக்கிட இப்போது தொடர்புக் கொள்கையைப் பயன்படுத்துவோம் எனவே ஐன்ஸ்டீனின் ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கான A குணகத்தை நான் கணக்கிடப் போகிறேன் இதற்காக நான் ஒரு கிளாசிக்கல் முடிவை பயன்படுத்தப் போகிறேன் மற்றும் கிளாசிக்கல் முடிவை ஒரு ஊசலாடும் மின்னூட்டத்திலிருந்து கதிர்வீச்சு விகிதத்திற்காகப் பயன்படுத்துவேன் மேலும் கிளாசிக்கல் முறையில் இது மின்னூட்டத்தின் கதிர்வீச்சு வீதமாகும் என்று கூறுகிறது இந்த மின்னூட்டத்தை e என்று சொல்லலாம் இது ஒரு முடுக்கம் a மூலம் முடுக்கிவிடப்படுகிறது a ஆனது மூன்றில் இரண்டு பங்கு சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது இது லார்மரின் சூத்திரம் Larmor's formula e ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலன் 0 a ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் என அழைக்கப்படுகிறது இங்கே a என்பது முடுக்கம் இப்போது ஒரு எளிய ஹார்மோனிக் இயக்கத்தை நிகழ்த்தும் ஒரு துகளுக்கு ஆகவே xt ஆனது அலைவீச்சு cosine of ஒமேகா t எனக் கொடுத்தால் நமக்குத் தெரிந்த முடுக்கம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் A cosine of ஒமேகா t எனவே d E dt கதிர்வீச்சு விகிதமானது e ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலன் 0 க்கு மூன்றில் இரண்டு பங்காக மாறும் A ஸ்கொயர் என்பது அலைவீச்சு ஸ்கொயர் ஒமேகா raise to 4 வகுத்தல் C க்யூப்ட் ஆகும் அங்கு C என்பது ஒளியின் வேகம் கொசைன் ஸ்கொயர் ஒமேகா t ஆகும் எனவே ஒரு ஊசலாடும் மின்னூட்டத்திலிருந்து x t ஆனது A cosine of ஒமேகா t d E d t க்கு சமம் அது மூன்றில் இரண்டு பங்கு e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 வீச்சு ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் cosine ஸ்கொயர் ஒமேகா t க்கு சமம் எனவே நேர சராசரி d E dt என்பது 0 முதல் கால இடைவெளியில் தொகையீடு செய்து T ஆல் வகுக்கப்படுவது இது cosine ஸ்கொயர் ஒமேகா T க்கு ஒரு பாதியை தருகிறது எனவே நேர சராசரி d E வகுத்தல் dt ஆனது சராசரியாக e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 A ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் க்கு மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் மின்னூட்டபட்ட துகள் கதிர்வீச்சு செய்யும் சராசரி விகிதம் இதுதான் அதிர்வெண் அங்கே மின்னூட்டபட்ட துகள்கள் ஒமேகா கதிர்வீச்சுகளுடன் ஊசலாடுகிறது ஸ்லைடு நேரம் 0425 ஐப் பார்க்கவும் இப்போது ஒரு ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கான A குணகம் கணக்கிட வருவதைப் பார்ப்போம் எனவே ஒரு ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் இயக்கம் x t ஐ a cosine of ஒமேகா t க்கு சமமாக இயக்கத்தை நிகழ்த்தும்போது சராசரி கதிர்வீச்சின் வீதம் e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 A ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் இன் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமமாக உள்ளது இப்போது குவாண்டம் இயந்திரவியல் முறைப்படி கதிர்வீச்சின் வீதம் ஒரு அணுவிலிருந்து வெளியேறும் ஃபோட்டான்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே வெளியே வரும் ஃபோட்டான்களின் எண்ணிக்கை ஒரு யூனிட் நேரத்திற்கு d N வகுத்தல் d t மடங்கு h nu ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது விகிதமாக இருக்கும் இது எனக்குத் தெரியும் A n முதல் n மைனஸ் 1 அதாவது 1 நான் a குணகம் h nu ஐக் கணக்கிடுகிறேன் எனவே A n n மைனஸ் 1 h nu என்பது d E d t சராசரிக்கு சமம் இது ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் அளவு A குணகம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் ஏனெனில் A n n மைனஸ் 1 உங்களுக்கு x r நிலை சிதைவடையும் நிகழ்தகவைக் கொடுக்கிறது மேலும் h nu ஆல் பெருக்கப்படுவதன் மூலம் பெரிய n வரம்பில் விகிதத்தை தொடர்புக் கோட்பாட்டின் மூலம் உங்களுக்கு வழங்குகிறது 2 முடிவும் பொருந்த வேண்டும் எனவே h nu A n முதல் n மைனஸ் 1 ஆனது e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 வீச்சு ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் இன் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமமாக இருக்க வேண்டும் பின்னர் a n எதுவாக இருந்தாலும் n மைனஸ் 1 நான் இங்கே கணக்கிடுகிறேன் அது குறைந்த வரம்பிலும் உண்மையாக உள்ளது எனவே இங்குதான் நான் தொடர்புக் கொள்கையைப் பயன்படுத்துகிறேன் இப்போது நான் வீச்சுகளை எவ்வாறு கணக்கிடுவது இப்போது பெரிய n க்கு அல்லது சிறிய n ஆற்றலானது n h nu மற்றும் அது பெரிய n ஆக இருந்தால் நான் இதை 1 அரை k A ஸ்கொயர் என எழுதலாம் அதுதான் கிளாசிக்கல் முறைப்படி ஆற்றலாகும் எனவே இடது புறத்தில் நான் ஒரு குவாண்டம் இயந்திர முடிவைப் பயன்படுத்துகிறேன் வலது புறத்தில் நான் கிளாசிக்கல் முடிவைப் பயன்படுத்துகிறேன் இதேபோல் மேலே உள்ள சமன்பாட்டில் இது ஒரு குவாண்டம் இயந்திர முடிவு மற்றும் இது ஒரு கிளாசிக்கல் முடிவு எனவே இந்த அம்புகளை இங்கேயும் எழுதலாம் ஏனெனில் இடது புறத்தில் வலது புறத்தில் நிகழ்தகவு மூலம் வழிமுறை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கதிர்வீச்சைக் கொடுக்கும் மின்னூட்டத்தை முடுக்கிவிடுகிறது இப்போது நான் வீச்சு A ஸ்கொயர் என்பது 2 n h nu ஓவர் k க்கு சமம் அது 2 n h nu ஓவர் m ஒமேகா ஸ்கொயர் ஐத் தவிர வேறில்லை நான் இதை 2 n h ஒமேகா ஓவர் 2 pi m ஒமேகா ஸ்கொயருக்கு எதிராக ஒமேகாவாக மாற்றுகிறேன் ஆகையால் நான் வீச்சு ஸ்கொயர் ஐ nh ஒமேகா ஓவர் பை m ஒமேகா ஸ்கொயர் என எழுத முடியும் இது n h ஓவர் pi m ஒமேகா பிளஸ் A ஸ்கொயர் இன் மதிப்பு மற்றும் நான் இப்போது A ஸ்கொயர் இன் மதிப்பை h nu A n n மைனஸ் 1 க்கான வெளிப்பாட்டில் பதிலீடு செய்யப்போகிறேன் எனவே நீங்கள் அதைச் செய்தால் என்னிடம் h nu A n மைனஸ் 1 க்கு சமம் என்று இருக்கும் அது e ஸ்கொயர் ஓவர் pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 மூன்றில் ஒரு பங்கிற்கு சமமாக இருக்கும் A ஸ்கொயர் ஓவர் C க்யூப்ட் மற்றும் அது C ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா raise to 4 ஓவர் C க்யூப்ட் இன் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமமாக இருக்கும் நான் ஒரு ஸ்கொயர் இன் மதிப்பைக் கணக்கிட்டேன் இது n h ஓவர் pi m ஒமேகாவைத் தவிர வேறில்லை இப்போது நான் இரண்டு பக்கங்களிலும் உள்ள சொற்களை ரத்து செய்ய முடியும் இந்த h ரத்து செய்யப்படுகிறது எனவே எவ்வளவு அழகாக நான் உண்மையில் வீச்சிற்கான ஒரு கிளாசிக்கல் சூத்திரத்தை ஒரு குவாண்டம் இயந்திர அளவு n h குறுக்கு ஆற்றலாக மாற்றியுள்ளேன் எனவே நான் A n ஐப் பெறுகிறேன் n மைனஸ் 1 க்கு சமம் மற்றும் இங்கே நான் இந்த ஒமேகாவை ஒமேகா க்யூப் உடன் ரத்து செய்யலாம் அது e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா க்யூப்ட் ஓவர் C க்யூப்ட் n ஓவர் pi m nu இன் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமமாக இருக்கும் மீண்டும் ஒமேகா விற்காக nu வை பதிலீடு செய்யவும் நான் e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா க்யூப்ட் ஓவர் C க்யூப்ட் டைம்ஸ் n ஓவர் pi m ஒமேகா ஓவர் 2 pi இன் மூன்றில் ஒரு பங்கை பெறுவேன் இது எனக்கு e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா ஓவர் m C க்யூப்ட் n இன் மூன்றில் இரண்டு பங்கை தரும் எனவே ஐன்ஸ்டீனின் A குணகம் A n n மைனஸ் 1 என்பது e ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா ஓவர் m C க்யூப்ட் டைம்ஸ் n இன் மூன்றில் இரண்டு பங்கு ஆகும் இது ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஆகும் எனவே A n n மைனஸ் 1 என்பது e ஸ்கொயர் வகுத்தல் 4 pi எப்ஸிலோன் 0 ஒமேகா ஸ்கொயர் வகுத்தல் m C க்யூப்ட் n இன் மூன்றில் இரண்டு பங்கு ஆகும் மற்றும் இது ஒரு சூத்திரமாகும் இது முற்றிலும் ஒரு அலை இயற்றியின் அதிர்வெண் அடிப்படையில் வழங்கப்படுகிறது n நிலை வடிவத்திற்கான n குறியீடு மாற்றம் நடைபெறுகிறது எனவே இது குவாண்டம் மெக்கானிக்கல் என்ற சூத்திரம் நாம் தொடர்புக் கொள்கையைப் பயன்படுத்தினோம் இதில் நாம் கலவையான விகிதங்களைக் கொண்டுள்ளோம் கிளாசிக்கலில் மாற்றம் உள்ளதை நாம் அறிவோம் குவாண்டம் ஆட்சியில் என்ன நடக்கும் என்பதற்கான ஆட்சி ஆகியவற்றின் அங்கு அது ஐன்ஸ்டீனின் A குணகத்தால் வழங்கப்படுகிறது மேலும் அதைப் பயன்படுத்தி சூத்திரத்தைக் கண்டுபிடித்தோம் இதேபோல் நாம் மற்ற இடங்களுக்கும் உபயோகிக்கலாம் அவற்றில் ஒன்றை இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு வேலையாக தருகிறேன் தேர்வு விதிகளைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உண்மையில் அணுக்களில் மாற்றத்திற்கான ஒரு தேர்வு விதி போர்டு சுற்றுப்பாதைகள் இருக்கும் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் துகள்கள் வட்ட சுற்றுப்பாதையில் நகரும்போது துகள்கள் வட்ட சுற்றுப்பாதையில் நகரும்போது x என்பது ஆரம் மடங்கு cosine of phi ஆகும் இது R e raise to i ஒமேகா t பிளஸ் e raise to மைனஸ் I ஒமேகா t வகுத்தல் 2 ஆகும் மற்றும் y t என்பது R sin of phi க்கு சமம் அது R e raise to i ஒமேகா t மைனஸ் e raise to மைனஸ் i ஒமேகா t வகுத்தல் 2 i க்கு சமம் அங்கு ஒமேகா என்பது அதிர்வெண் புரட்சி ஆகும் குவாண்டம் இயந்திரத்தனமாக ஒரே ஒரு அதிர்வெண் மட்டுமே உள்ளது என்பதை மீண்டும் கவனியுங்கள் பெரிய n வரம்பில் n முதல் n மைனஸ் tau வரை மாற்றம் நிகழும்போது tau மடங்கு ஒமேகா n இல் இருக்கக்கூடிய அதிர்வெண் உள்ளது மாறாக கிளாசிக்கல் முறைப்படி ஒரு கதிர்வீச்சு அதிர்வெண் மட்டுமே இருப்பதை நாம் பார்க்கிறோம் மற்றும் அது புரட்சியின் அதிர்வெண் ஆகும் எனவே இது எந்த தொடர்புக் கொள்கையின் நிலைத்தன்மையைக் குறிக்கிறது நான் tau க்கு சமமாக 1 ஐ கொண்டிருக்க வேண்டும் அது ஒன்றிலிருந்து ஒன்று மேலே அல்லது ஒன்று கீழே இருக்கலாம் ஆனால் மாற்றம் அதிகபட்சமாக 1 ஆக இருக்கலாம் எனவே இப்போது நம்மிடம் போர் சுற்றுப்பாதைகள் இருக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் இந்த n எதைக் குறிக்கிறது mvr என்பது nh கிராஸ் க்கு சமம் என்ற நிபந்தனையின் மூலம் n கோண உந்தத்தை குறிக்கிறது மற்றும் இது சோமர்ஃபெல்ட் வழக்கில் Sommerfeld case கோண உந்தத்தை உங்களுக்கு வழங்கும் இந்த குவாண்டம் எண் n ஆகும் l h எல் h கிராஸ் என்று அழைக்கிறோம் எல் இன் மாற்றம் அதிகபட்சம் டெல்டா l ஆக இருக்கலாம் இது பிளஸ் அல்லது மைனஸ் 1 ஆக இருக்கலாம் கிளாசிக்கல் ஆட்சியில் அதிக எல் மாற்றங்கள் அனுமதிக்கப்பட்டால் நான் அடிப்படை அதிர்வெண்ணைப் பார்க்க மாட்டேன் கவனிக்கப்படாத ஹார்மோனிக்ஸைப் பார்க்கிறேன் நான் கிளாசிக்கல் முறைப்படி கதிர்வீச்சின் ஒரே ஒரு அதிர்வெண்ணை மட்டும் பார்க்கிறேன் மற்றும் அந்த அதிர்வெண்ணில் தான் துகள் ஆனது சுழலும் எனவே அதிகபட்ச டெல்டா எல் என்பது 1 ஆக இருக்கலாம் எனவே இது மற்றொரு தேர்வு விதி இப்போது பழைய குவாண்டம் கோட்பாட்டில் இருந்து நினைவில் கொள்ளுங்கள் என்னிடம் n l n m l அல்லது m z குவாண்டம் எண்கள் இருந்தன எனவே எல் பிளஸ் மைனஸ் 1 என்பது அனுமதிக்கப்படுகிறது உண்மையில் நீங்கள் அதிக சுழல்நிலை செய்யும்போது இது பிளஸ் மைனஸ் 1 ஆகவும் வெளிவருகிறது இருப்பினும் n இல் அதிக கட்டுப்பாடுகள் உள்ளன ஆனால் இவற்றைப் பெறுவதை விட நான் கொடுக்க விரும்பிய யோசனை என்னவென்றால் உண்மையான தொடர்புக் கொள்கை நீங்கள் அனுமதிக்கப்பட்டவை எவை அனுமதிக்கப்படாதவை எவை என்பதில் சிலவற்றைப் பெறலாம் ஒரு வட்டத்தில் ஒரு துகள் நகரும் போது நீங்கள் இன்னொரு விஷயத்தைக் காண்பது மட்டுமல்லாமல் இந்த வழியில் x என்பது சில ஆரம் cosine phi மற்றும் y என்பது சில ஆரம் sin phi ஆகும் பின்னர் வெளியே கதிர்வீச்சு வழங்கப்படும் வெளியே வழங்கப்படும் கதிர்வீச்சானது வட்டமாக துருவப்படுத்தப்பட்டதாக இருக்கும் எனவே தொடர்புகள் மூலமாகவும் நாம் டெல்டா எல் என்பது பிளஸ் மைனஸ் 1 க்கு சமம் மாற்றம் வட்டமாக துருவப்படுத்தப்பட்ட ஒளியைக் கொடுக்கும் என்று சொல்லலாம் எனவே இந்த சொற்பொழிவை முடிக்க நாம் என்ன செய்தோம் என்பது குவாண்டம் கிளாசிக்கல் தொடர்புப் பரிமாற்றத்திலிருந்து இந்த தேர்வு விதிகள் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் உள்ள முக்கியமான துகள் ஆகியவற்றிற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் என்ன வகையான மாற்றங்கள் அனுமதிக்கப்படுகின்றன என்பதற்கான சில நுண்ணறிவுகளைக் காணலாம் மற்றும் இரண்டு நாம் ஒரு ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கு A n n மைனஸ் 1 ஐப் பெற்றுள்ளோம் ஏன் A n n மைனஸ் 1 ஆக இருக்க வேண்டும் ஏன் A n n மைனஸ் 2 ஆக இருக்கக் கூடாது என்று கேட்கிறீர்கள் ஏனென்றால் A n n மைனஸ் 2 என்பது n லிருந்து n மைனஸ் 2 நிலையின் மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மற்றும் சேஞ்ச் மாற்றம் ஆப் n by 2 என்பது ஹார்மோனிக் ஆஸிலேட்டர்களில் அனுமதிக்கப்படமாட்டாது ஆகையால் பூஜ்ஜியம் அற்ற புள்ளிகள் A n n மைனஸ் 1 அல்லது n பிளஸ் 1 மட்டுமே நான் ஐன்ஸ்டீனின் A மற்றும் B குணகங்களின் சொற்பொழிவில் இருந்து நினைவுபடுத்துகிறேன் ஒரு முறை நீங்கள் A குணகத்தை தெரிந்தவுடன் நீங்கள் தூண்டப்பட்ட உமிழ்வு அல்லது உறிஞ்சுதலுக்கான குணகமான B குணகத்தையும் கணக்கிடலாம்